அடுத்தது சிங்கிள்த்ரெட்டட் மற்றும் மல்டித்ரெட்டட் செயல்முறைகளைப் பற்றி ஆராயும் அவற்றின் அமைப்பு ஒரு செயல்முறைக்கு ஒரே ஒரு த்ரெட் செயல்பாடு கிடைத்திருந்தால் அதை ஒரு சிங்கிள்த்ரெட்டட் செயல்முறை என்று அழைப்போம் ஒரு செயல்முறைக்கு பல செயல்பாடுகள் இருக்கலாம் எனவே ஒரே நேரத்தில் கணக்கீடுகளின் எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது இதனால் நிலைமை மல்டித்ரெட்டட் செயல்முறையை அழைக்கும் எந்தவொரு செயல்முறைக்கும் அதன் குறியீடு பிரிவு கிடைத்துள்ளது இது அதன் குறியீடு பிரிவு டேட்டா பிரிவு மற்றும் ஸ்டாக் பிரிவு ஆகியவற்றைப் பெற்றுள்ளது மேலும் இது CPU பதிவேட்டைக் கொண்டிருக்கும் மேலும் இது ஒரு சில கோப்புகளைத் திறக்கும் இவை இதன் பகுதிகள் இந்த செயல்முறையின் பகுதிகள் மற்றும் பின்னர் குறியீட்டிற்குள் நிரல் செயல்படுத்தப்படும்போது அது ஒவ்வொரு வரியாக இயக்கப்படுகிறது எனவே இந்த குறியீடு ஒவ்வொரு வரியாக இயக்குகிறது இந்த நிரலின் மூலம் ஒரு சிங்கிள் த்ரெட் செயல்படுவதைப் போல பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் முதல் வரி x y z இரண்டாவது வரி P Q x R இது போன்ற பல வரிகள் கிடைத்துள்ளன இந்த வரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்தப்படுகின்றன எனவே இது சிங்கிள் த்ரெட்டட் கர்னல் மற்றும் சிங்கிள் த்ரெட்டட் செயல்முறை ஆகும் மறுபுறம் நிரலில் பல செயல்பாடுகள் இருந்திருந்தால் முன்பு போன்ற ஒரு பயன்பாட்டில் காண்பிக்கும் ஒரு உதாரணத்தைக் கண்டோம் சில காட்சிகளைச் செய்கிறோம் சில காட்சிகளைப் புதுப்பிக்கிறோம் நெட்வொர்க்கில் டேட்டாவைப் பெறுங்கள் பெறப்பட்ட டேட்டாவைப் பற்றி எழுத்துப்பிழை சோதனை செய்கிறோம் மூன்று வெவ்வேறு வழக்கங்களைப் பெற்றிருக்கலாம் இந்த த்ரெட் புதுப்பிப்பைச் காட்சிப்படுத்தலாம் இது இப்போது புதுப்பிப்பு காட்சி இது சில டேட்டாவைப் பெறுங்கள் என்று சொல்லலாம் இது ஒரு எழுத்துப்பிழை சோதனை இந்த செயல்பாடுகளைச் செய்யும் மூன்று வெவ்வேறு செயல்பாடுகளை பெற்றுள்ளேன் ஆனால் முந்தைய விஷயத்தில் இந்த மூன்று செயல்பாடுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக அழைக்க வேண்டும் இதன் விளைவாக செயல்பாடுகளை ஒரு வரிசையில் மட்டுமே தொடரும் ஆனால் இந்த இரண்டாவது வடிவமைப்பில் மல்டித்ரெட் செய்யப்பட்ட செயல்முறையானது என்னவென்றால் மூன்று வெவ்வேறு செயல்பாடுகளை பெற்றுள்ளேன் ஒரே நிரலுக்குள் மூன்று வெவ்வேறு செயல்பாடுகள் கிடைத்துள்ளன இந்த நிரல் இருப்பதைப் போல சிங்கிள்த்ரெட்டட் செயல்முறையின் போது ப்ரோக்ராம் கவுண்டருக்கு ஒரு மதிப்பு கிடைத்துள்ளது ஒவ்வொரு த்ரெட்டிற்கும் மல்டித்ரெட் செய்யப்பட்ட செயல்முறையின் போது நிரல் கவுண்டரின் மதிப்பு உள்ளது இதை எவ்வாறு செய்ய முடியும் அதே நேரத்தில் விரும்புவது என்னவென்றால் இந்த த்ரெட் அனைத்தும் ஒரே பயன்பாட்டின் ஒரு பகுதியாக இருப்பதால் அவை இந்த டேட்டா பகுதியாக பகிரப்படலாம் எந்த டேட்டாவை இது பெறுகிறது இந்த புதுப்பிப்பு காட்சி தொகுதி மூலம் புதுப்பிக்கப்பட வேண்டும் மேலும் அந்த டேட்டாகளில் எழுத்துப்பிழை சரிபார்க்க எழுத்துப்பிழை சரிபார்ப்பு இயங்கும் இந்த டேட்டா பிரிவு த்ரெட்டைப் பெறுகிறது இது இந்த பிரிவில் எழுதப்படும் அதேசமயம் இந்த புதுப்பிப்பு காட்சி எழுத்துப்பிழை சோதனை அந்த டேட்டா பிரிவில் ஒரு ரீட் ரைட் செய்வார்கள் எனவே டேட்டா பொதுவானதாக இருக்க வேண்டும் அவை மூன்று வெவ்வேறு செயல்முறைகளாக உருவாக்கப்பட்டால் அவை ஒவ்வொன்றிற்கும் டேட்டாப் பிரிவைச் செய்யும் சிரமங்கள் வேறுபட்டதாக இருக்கும் இதன் விளைவாக பகிர்வை மிக எளிதாக செய்ய முடியாது அதேசமயம் இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பு பாணியில் டேட்டா எல்லா த்ரெட்களுக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதை காண்கிறீர்கள் எனவே ஒரு த்ரெட் என்ன மாற்றங்களைச் செய்தாலும் அது மற்றவர்களுக்கும் தெரியும் அவை டேட்டாகளையும் மாற்றியமைக்கப்படுகின்றன குறியீடு ஒன்றுதான் ப்ரோக்ராம் கவுண்டர் வேறுபட்டது மற்றும் CPU பதிவுசெய்தல் அவை வேறுபட்டவை ஒவ்வொரு த்ரெட்டிற்கும் இந்த பதிவுகள் CPU பதிவேடுகள் மற்றும் ஸ்டாக்குகள் கிடைத்துள்ளன இவை தனித்தனியாக உள்ளன இதேபோல் இரண்டாவது த்ரெட்டிற்கும் CPU பதிவேடுகள் மற்றும் ஸ்டாக்கின் உள்ளடக்கம் கிடைத்துள்ளது மூன்றாவது த்ரெட் பெற்றுள்ளோம் ஆனால் இந்த குறியீடு டேட்டா மற்றும் கோப்புகள் அவை எல்லா த்ரெட்களிலும் பொதுவானவை குளோபல் வேரியபிலில் எந்த மாற்றமும் செய்யப்படுவதால் அவை அங்குள்ள அனைத்து த்ரெட்களாலும் காணப்படுகின்றன அது அங்கு மாற்றியமைக்கும் ஒரு சக த்ரெட்கள் அவர்களுக்கு இந்த த்ரெட் போன்ற சில சொத்துக்களைக் கொண்டுள்ளன இது மற்ற த்ரெட் ஸ்டாக்கின் உள்ளடக்கத்தைக் காணலாம் இருப்பினும் அதை மாற்ற முடியாது ஆனால் அதன் உள்ளடக்கத்தைக் காணலாம் இந்த த்ரெட்டின் சில லோக்கல் வேரியபில் உருவாக்கப்பட்டது எனவே இது மற்ற த்ரெட்களுக்கும் தெரியும் இதேபோல் இந்த த்ரெட் ஸ்டாக்கில் உருவாக்கப்பட்ட லோக்கல் வேரியபில்கள் ஆகியவற்றைக் காணலாம் ஆனால் அவர்களால் அவற்றை மாற்ற முடியாது இது இங்கே இருக்கும் லோக்கல் வேரியபிலை மட்டுமே மாற்ற முடியும் இந்த மதிப்புகளை மட்டுமே மாற்றியமைக்க முடியும் இந்த இரண்டையும் இந்த பெறுதல் த்ரெட்டால் மாற்ற முடியாது ஆனால் பல முறை போலவே இதுவும் சக த்ரெட்டுடன் என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்க மகிழ்ச்சியடைகிறோம் பின்னர் அந்த மதிப்பின் அடிப்படையில் சில செயல்பாடுகளைச் செய்யலாம் எல்லா த்ரெட்களிலும் ஏதாவது பகிரப்பட வேண்டும் என்றால் அவை டேட்டா பிரிவில் வைக்கப்படும் இந்த மல்டித்ரெட் கிடைத்துவிட்டது இந்த மல்டித்ரெட் செய்யப்பட்ட செயல்முறைகளை பெற்றுள்ளோம் அங்கு பல செயல்பாடுகள் இருக்கக்கூடும் அவை அனைத்தும் இணையாக எல்லா த்ரெட்களிலும் நடக்கிறது இது மல்டித்ரெட் சர்வர் கட்டமைப்பின் பொதுவான எடுத்துக்காட்டு இந்த சர்வர் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சர்வற்கான குறியீட்டைப் பார்த்தால் அது முதலில் சில துவக்கங்களைச் செய்வதைக் காண்பீர்கள் சர்வர் குறியீட்டின் ஒரு பகுதி துவக்கத்தை செய்கிறது பின்னர் துவக்கத்திற்குப் பிறகு சில கிளையன்ட் கோரிக்கை வருவதற்கு இது ஒரு சுழற்சியில் காத்திருக்கிறது இது சில குளோபல் துவக்கத்தை செய்யும் முதல் பகுதியாகும் பின்னர் வாடிக்கையாளர்களுக்கான கோரிக்கைகள் வரும் வரை இது காத்திருக்கிறது இப்போது ஒரு கிளையன்ட் செயல்முறையை வைத்துக்கொள்வோம் இது குறித்து ஒரு கோரிக்கையை அனுப்பியுள்ளது சர்வர் என்ன செய்கிறது என்றால் அந்த கோரிக்கையை வழங்க புதிய த்ரெட்டை உருவாக்குகிறது இது இந்த கோரிக்கையை வழங்கும் ஒரு த்ரெட்டை உருவாக்கும் மேலும் சர்வர் சில கூடுதல் கிளையன்ட் கோரிக்கையை தொடர்ந்து கேட்கும் ஒவ்வொரு கிளையன்ட் கோரிக்கையும் வருகிறது இது புதிய த்ரெட் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் மேலும் கிளையன்ட் கோரிக்கையை த்ரெட் கவனித்துக்கொள்கிறது இந்த த்ரெட் முடிந்ததும் இந்த தகவல் கிடைத்துவிட்டது பின்னர் இந்த த்ரெட் இப்போது முடிந்துவிட்டேன் என்று சேவையகத்திடம் சொல்லும் கணக்கிடப்பட்ட மதிப்பு அல்லது கிளையன்ட்டிற்கு அனுப்பப்பட வேண்டிய எழுதப்பட்ட மதிப்பு என்பதை சேவையகம் அறிந்து கொள்ளும் அதன்படி அது கிளையன்ட்டிற்கு திருப்பி அனுப்பப்படும் எடுத்துக்காட்டாக இது ஒரு டேட்டாபேஸ் சர்வர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் வேறுபட்ட டேட்டாபேஸ் சர்வரில் சில கேள்விகளைக் கேட்கிறார்கள் முதல் கேள்வி வருகிறது இந்த டேட்டாபேஸ் சர்வர் ஒரு த்ரெட்டை உருவாக்குகிறது இது டேட்டாபேஸ் இன் பொருத்தமான பதிவுகளைப் பார்த்து பின்னர் சில மதிப்பைக் கணக்கிட்டு எழுதப்பட்ட மதிப்பு ஏதோ ஒரு இடத்தில் சேமிக்கப்படும் பின்னர் அது வேலை முடிந்துவிட்டதாக சேவையகத்திற்குத் தெரிவிக்கும் எனவே இந்த சர்வர் மதிப்பை எடுத்து கோரிய கிளையன்ட் நிரலுக்கு அதை மீண்டும் கொடுக்கலாம் இந்த வழியில் இந்த கிளையன்ட் சர்வர் செயல்பாட்டு முறை செயல்படுகிறது மற்றும் கிளையன்ட்களிடமிருந்து வரும் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் இயற்கையில் ஒத்தவை என்பதால் அவர்களுக்காக வெவ்வேறு செயல்முறைகளை உருவாக்க வேண்டியதில்லை ஏனெனில் செயல்முறையை உருவாக்க விரும்பினால் டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவை நகலெடுக்க வேண்டியிருப்பதால் தேவைப்படும் நினைவகத்தின் அளவு அதிகமாக இருக்கும் பின்னர் இது போன்ற டேட்டா பிரிவு ஸ்டாக் பிரிவு போன்ற தனி டேட்டா பிரிவை உருவாக்க வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட தொகுதியில் அது கவனிக்கப்படுகிறது இப்போது கிடைக்கும் நன்மை என்ன முதல் நன்மை பதிலளிக்கக்கூடியது செயல்பாட்டின் ஒரு பகுதி தடுக்கப்பட்டால் அது தொடர்ந்து செயல்படுத்த அனுமதிக்கலாம் சில காரணங்களால் ஒரு த்ரெட் அல்லது மற்றொன்று நெட்வொர்க்கிங் சிக்கல் இருந்தால் தடுக்கப்பட்டதாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை தொகுதி அல்லது நெட்வொர்க்கில் டேட்டாவைப் பெறும் த்ரெட் தடுக்கப்பட்டுள்ளது ஆனால் காட்சியைப் புதுப்பிக்கும் வேறு சில த்ரெட் அல்லது எழுத்துப்பிழை சரிபார்ப்பு தொகுதி தொடரலாம் இந்த வழியில் இதைச் செய்யலாம் அல்லது டேட்டாபேஸ் வினவல் செயலாக்கத்தில் இருந்தால் ஒரு வினவல் அதன் செயல்பாட்டில் சிறிது சிரமம் ஏற்பட்டால் மற்ற வினவல்கள் நிறுத்தப்படவில்லை இந்த பதிலளிப்பு மிகவும் முக்கியமானது குறிப்பாக பயனர் இடைமுகங்களுக்கு ஒரு வின்டோ திரையில் பல வின்டோஸ் உருவாக்கியுள்ளது இப்போது ஒவ்வொரு வின்டோஷும் ஒரு த்ரெட்டாக இருக்கலாம் இப்போது ஒரு வின்டோ ஏதேனும் சிக்கல் காரணமாக அல்லது மற்றொன்று பதிலளிக்கவில்லை என்றால் மற்ற வின்டோவிற்கு மாறுகிறோம் மறுபுறம் இது இல்லாவிட்டால் எல்லா வின்டோக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சேவை செய்யப்படுகின்றன அவர்களில் ஒருவர் தடுக்கப்படுகிறார் எனவே மற்றவர்களும் தடுக்கப்படுவார்கள் ஏனெனில் அவர்கள் சேவைக்கு திரும்ப மாட்டார்கள் பகிர்வு நினைவகம் அல்லது மெசேஜ் பாஸ்ஸிங் ஐ விட த்ரெட்கள் செயல்முறை ரிசோர்ஸ்களை எளிதாக பகிர்ந்து கொண்டன முன்னர் தகவல்களைப் பகிர விரும்பினால் சில பகிரப்பட்ட நினைவகம் இருக்க வேண்டும் அல்லது செயல்முறைகளுக்கு இடையில் ஒருவித செய்தியைக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவை இரண்டும் விலை உயர்ந்தவை ஏனெனில் பகிரப்பட்ட நினைவகம் அளவு குறைவாக உள்ளது மற்றும் அனுப்ப விரும்பும் இந்த மெசேஜ் சில கணினி நிலை நினைவகத்தைப் பயன்படுத்துவதன் மூலமும் மெசேஜ் வரிசைகள் செயல்படுத்தப்படுகின்றன எனவே அதுவும் குறைவாகவே உள்ளது ஆகவே அதிக எண்ணிக்கையிலான செயல்முறைகளைப் பெற்றிருந்தால் இதுபோன்ற ஒவ்வொரு செயலுடனும் ஒரு மெயில்பாக்ஸ் ஐ இணைக்க விரும்பினால் அது ரிசோர்ஸ் ஆக மாறுகிறது இது கணினியில் உள்ள ரிசோர்ஸ் உடன் மிகவும் நட்பாக இல்லை அதேசமயம் த்ரெட்களின் விஷயத்தில் ஒரே டேட்டா பிரிவு போன்ற தனி ரிசோர்ஸ்களை உருவாக்கவில்லை என்பது அனைத்து த்ரெட்களுக்கும் பொதுவானது எனவே அந்த வழியில் தேவைப்படும் இடத்தின் அளவு செயல்முறையுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக இருக்கலாம் பொருளாதாரத்தைப் பொருத்தவரை இது செயல்முறை உருவாக்கத்தை விட மலிவானது இது போன்ற டேட்டா பிரிவு ஸ்டாக் பிரிவை உருவாக்க தேவையில்லை அதை அப்படியே எடுத்துக் கொள்ளலாம் எனவே டேட்டா பிரிவு பொதுவானது பின்னர் நிச்சயமாக ஸ்டாக் பிரிவை வைக்கவும் ஏனென்றால் ஒவ்வொரு த்ரெட்டிற்கும் அதன் சொந்த ஸ்டாக் இருக்கும் எனவே அவை அனைத்தும் பகிரப்படுகின்றன மற்றும் த்ரெட் மாறுதல் குறைந்த மேல்நிலை என்பதால் இந்த நினைவக வரம்பு பதிவு ஏற்றுதல் மற்றும் அனைத்தும் தேவையில்லை நிரல் அல்லது செயல்முறையின் முழு முகவரி இடத்திற்கும் தடையற்ற அணுகல் அனைத்து த்ரெட்களுக்கும் கிடைக்கும் இந்த வரம்பு பதிவேடுகள் மற்றும் அனைத்தையும் மாற்ற வேண்டியதில்லை இந்த செயல்முறை நிலை மாறுதலைக் காட்டிலும் இந்த த்ரெட் நிலை மாறுதல் மிகவும் சிக்கனமானது மற்றும் அளவிடுதல் செயல்முறை மல்டிபிராசசர் கட்டமைப்பைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் மல்டிபிராசசர் கட்டமைப்புகள் கிடைத்திருந்தால் நிச்சயமாக மேலும் இந்த த்ரெட்களை சுரண்டுவதற்கு திறம்பட பயன்படுத்தலாம் அடுத்ததாக மல்டிகோர் நிரலாக்கத்தைப் பார்ப்போம் இரண்டு சொற்கள் பெரும்பாலும் குழப்பமடைகின்றன ஒன்று மல்டி CPU சிஸ்டம் மற்றொன்று மல்டிகோர் சிஸ்டம் எனவே பல CPU அமைப்பைப் பலப்படுத்துங்கள் அவை அதிக கணினி செயல்திறனை வழங்க கணினியில் பல CPUக்கள் வைக்கப்பட்டுள்ளன அவை முற்றிலும் சுயாதீனமானவை எனவே இதைப் CPU 1 CPU 2 என்று சொல்லலாம் அவற்றைச் செய்ய வெவ்வேறு வேலைகளை வழங்குகிறோம் அவர்கள் தங்கள் சொந்த நினைவகத்தைக் கொண்டிருக்கலாம் இந்த லோக்கல் மெமரி 1 லோக்கல் மெமரி 2 இது இந்த CPU 1 க்கானது இது CPU 2 க்கானது மற்றும் ஒரு பஸ் மீது எங்காவது ஒரு குளோபல் மெமரி இருக்கலாம் இது சில குளோபல் மெமரியை அணுக விரும்பினால் ஒரு செயலி ஒரு லோக்கல் மெமரியை ஒட்டுமொத்த அமைப்பையும் குளோபல் மெமரியாகப் பெற்றுள்ளது ஏதேனும் கணினி கட்டமைப்பு புத்தகத்தைப் பார்த்தால் இந்த வகை கட்டமைப்புகளை கண்டுபிடிப்போம் அங்கு CPUக்கள் கணினியில் வைக்கப்பட்டு அதிக கணினி செயல்திறனை வழங்கும் மறுபுறம் மல்டிகோர் சிஸ்டம்ஸ் பல கம்ப்யூட்டிங் கோர்கள் ஒற்றை செயலாக்க சிப்பில் வைக்கப்படுகின்றன தனி CPU இல்லை ஒரு CPU க்குள் வெவ்வேறு கோர்கள் கிடைத்துள்ளன மேலும் ஒவ்வொரு மையமும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கு தனி CPU ஆக தோன்றும் ஒற்றை CPU க்குள் வேறு கோர்களை வைத்திருப்பேன் இப்போது இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த கோர்களை எவ்வாறு பயன்படுத்தும் இது நிச்சயமாக ஒரு பிரச்சினை ஆனால் அதை சுரண்ட முடிந்தால் இந்த விஷயத்தில் இந்த ஒவ்வொரு செயலியும் லோக்கல் மெமரியைக் கொண்டிருக்கின்றன இந்த CPU க்கு ஒரு லோக்கல் மெமரி கிடைத்துள்ளது அது எல்லா செயலிகளுக்கும் தெரியும் இருப்பினும் இந்த விஷயத்தில் CPU 2 இன் லோக்கல் மெமரி CPU 1 க்குத் தெரியவில்லை என்பதை காண்கிறீர்கள் ஆனால் இங்கே அவை எல்லா கோர்களையும் கொண்டிருக்கலாம் லோக்கல் மெமரிக்கு இந்த அணுகலை அவர்கள் கொண்டிருக்கலாம் அந்த வழியில் செயல்பாடு எளிதானது இந்த வகை நிலைமை ஒரு மல்டி கோர் அமைப்பாகும் இது ஒரு தனி CPU உடன் ஒப்பிடும்போது ஒரே CPU க்குள் பல கணினி தளங்களை பெற்றுள்ளோம் இந்த மல்டித்ரெட் செய்யப்பட்ட நிரலாக்கமானது இந்த பல கம்ப்யூட்டிங் கோர்களை மிகவும் திறமையாகப் பயன்படுத்துவதற்கும் கன்கரன்சியை மேம்படுத்துவதற்கும் இது ஒரு மெக்கானிசத்தை வழங்குகிறது அது மல்டித்ரெட் செய்யப்பட்ட நிரலாக்கத்தின் நன்மை இந்த மல்டிகோர் கட்டமைப்பை சுரண்டுவதற்காக எழுதப்பட்ட நிரல்கள் தனித்தனி த்ரெட்களை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு த்ரெட்டும் அத்தகைய ஒரு மையத்திற்குச் செல்லும் அந்த வழியில் பேரலலிசம் இருக்கும் மல்டித்ரெடிங் பல கோர்களைக் கொண்ட கணினியில் நான்கு த்ரெட்களுடன் ஒரு பயன்பாடு கிடைத்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் கன்கரன்சி என்பது சில த்ரெட்கள் பேரலல்லாக இயங்க முடியும் ஏனெனில் கணினி ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு தனி த்ரெட்களை ஒதுக்க முடியும் இப்போது நான்கு கோர்கள் கிடைத்திருந்தால் இரண்டு த்ரெட்களை ஒரு மையத்திற்கும் இரண்டு த்ரெட்களை மற்ற மையத்திற்கும் கொடுக்கப்படலாம் இதேபோல் நான்கு கோர்கள் கிடைத்திருந்தால் ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு த்ரெட் கொடுக்கப்படலாம் அந்த வழியில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் இந்த விநியோகம் மிக எளிதாக அமைக்கப்பட்டிருந்தாலும் அதைச் செய்வது அவ்வளவு சுலபமல்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த விநியோகத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த இரண்டு த்ரெட்களும் கோர்களுக்கு முக்கியமானது ஆனால் இந்த த்ரெடிங் கருத்து இல்லை என்றால் இந்த முக்கிய கட்டமைப்பை சுரண்டுவது பற்றி சிந்திக்க முடியாது அதனால்தான் இந்த த்ரெட்டிங் மற்றும் இந்த கோர்கள் அவை புரோகிராமருக்கு நெகிழ்வுத்தன்மையை வழங்குவதில் கைகோர்த்து வருகின்றன ஆகவே கன்கரன்சிக்கும் பேரலலிசமிற்கும் இடையில் மிகச்சிறந்த ஆனால் தெளிவான வேறுபாடு உள்ளது இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் எடுத்துக்காட்டாக எங்கள் வீட்டில் ஒரு விருந்து கிடைத்துவிட்டது அந்த விருந்தில் பல அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் உள்ளனர் எனவே அழைக்கப்பட்ட விருந்தினர்களை I1 I2 I3 மற்றும் I4 என்று கூறலாம் எனவே அவர்கள் அனைவரும் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் ஒரு ஹோஸ்ட் H1 என்று வைத்துக்கொள்வோம் எனவே ஹோஸ்ட் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினர்களையும் மகிழ்விக்க வேண்டும் இப்போது என்ன நடக்கிறது என்றால் இந்த ஹோஸ்ட் I1 உடன் சிறிது நேரம் பேசலாம் பின்னர் I1 உடன் முடித்த பிறகு ஹோஸ்ட் I 2 க்கு செல்கிறது அப்படி ஆனால் என்ன நடக்கிறது என்றால் ஹோஸ்ட் I1 உடன் பேசும்போது மற்ற I2 I3 I4 போன்றவற்றைக் கேட்கவில்லை இந்த ஹோஸ்ட் அடிப்படையில் CPU அல்லது அவை முற்றிலும் தொடர்ச்சியான செயல்முறையாகும் எனவே இந்த தனிப்பட்ட அழைப்பாளர்கள் ஒவ்வொன்றாக கலந்து கொள்கிறார்கள் மறுபுறம் அது அவ்வாறு நிகழக்கூடும் இது ஒரு தொடர் வருகை கவனம் இப்போது இந்த ஹோஸ்ட் I1 உடன் சிறிது நேரம் பேசுகிறது பின்னர் I2 க்கு செல்கிறது பின்னர் சிறிது நேரம் I3 க்குச் சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து I4 க்குப் பிறகு மீண்டும் I1 I2 ஹோஸ்ட் I1 உடன் முழு உரையாடலை I2 க்குச் செல்வதற்கு முன் முடிக்கவில்லை அதன் ஒரு பகுதி மட்டுமே செய்யப்படுகிறது இதன் விளைவாக இந்த அழைப்பாளர்கள் அனைவருமே ஹோஸ்ட் தொடர்புகொள்வதை அவர்கள் உணருவார்கள் இது அடிப்படையில் கன்கரன்சி இந்த அழைப்பாளர்கள் அனைவருமே கவனத்தில் கன்கரன்சி உள்ளது அனைத்து விருந்தினர்களும் அனைத்து அழைப்பாளர்களும் அவர்கள் ஒரே நேரத்தில் ஏதோவொரு விதத்தில் கலந்துகொள்கிறார்கள் இருப்பினும் ஹோஸ்ட் ஒன்று மட்டுமே வெவ்வேறு அழைப்பாளர்களுடன் பேசவில்லை எனவே இது ஒரு பேரலல் ஒன்றல்ல இது ஒரே நேரத்தில் உள்ளது ஆனால் இப்போது அது ஒரு ஹோஸ்டுக்கு பதிலாக 2 ஹோஸ்டில் கிடைத்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் H1 மற்றும் H2 ஆகிய இரண்டு ஹோஸ்ட்கள் உள்ளன பின்னர் என்ன நடக்கும் கன்கரன்சி மற்றும் பேரலலிசத்தைக் கொண்டிருக்கலாம் ஏனென்றால் H1 I1 என்று சொல்லும்போது H2 I3 உடன் பேசிக் கொண்டிருக்கலாம் ஆகவே H1 I1 உடன் பேசும்போது ஒரே நேரத்தில் H2 I3 உடன் பேசலாம் எனவே பேரலலிசத்தை பெற்றுள்ளீர்கள் தூய தொடர் வகை செயல்பாடு கிடைத்துள்ளது ஒரே நேரத்தில் செயல்பட முடியும் ஒரே நேரத்தில் பேரலல் செயல்பாடு கிடைத்துள்ளது இந்த ஒகன்கரன்சிக்கும் பேரலலிசமிற்கும் இடையே ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது எனவே CPU ஆல் இந்த செயல்முறை செயலாக்கத்தின் அடிப்படையில் ஒரு ஒற்றை CPU ஐ வைத்திருக்க முடியும் இது செயல்முறைகளை இயக்குகிறது இது ஒவ்வொரு செயல்முறையையும் ஒன்றன்பின் ஒன்றாக எடுக்கப்படுகின்றன இது முழு செயல்முறையையும் நிறைவுசெய்து பின்னர் மற்றொரு செயல்முறைக்கு செல்கிறது அது அதன் தூய தொடர்ச்சியான கணக்கீடு ஆகும் அல்லது CPU முதல் செயல்முறைக்கு சிறிது நேரம் கணக்கிடுகிறது பின்னர் அது இரண்டாவது செயல்முறைக்கு மீண்டும் சில சிறிய நேரத்திற்கு செல்கிறது சிறிது நேரம் கழித்து முடிந்ததும் மீண்டும் செயலாக்கத்திற்கு வருகிறது அந்த வழியில் ஒரு கன்கரன்சி உள்ளது ஏனெனில் அவை அனைத்து செயல்முறைகளும் ஒரே நேரத்தில் கையாளப்படுகின்றன ஆனால் அது பேரலல்லாக இல்லை ஏனெனில் ஒரு கட்டத்தில் செயலி ஒரு செயல்முறைக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது ஆனால் பல கோர்கள் அல்லது பல CPUக்கள் கிடைத்திருந்தால் இந்த இணை செயலாக்கத்தையும் செய்ய முடியும் கன்கரன்சி மற்றும் பேரலலிசம் கிடைத்துள்ளது ஒரே நேரத்தில் ஒரு முறை ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை ஆதரிக்கிறது இது அனைத்து பணிகளையும் முன்னேற அனுமதிப்பதன் மூலம் ஆதரிக்கிறது எனவே அனைத்து பணிகளும் முன்னேறி வருகின்றன எனவே இது ஒரு கன்கரன்ட் அமைப்பாகும் இதற்கு மாறாக ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை ஒரே நேரத்தில் செய்ய முடிந்தால் ஒரு அமைப்பு பேரலல்லாக இருக்கும் ஒரே நேரத்தில் அனைத்து பணிகளும் முன்னேறி வருகின்றன பேரலல்லாக அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன கன்கரன்சி என்பது பேரலலிசத்தைக் குறிக்காது ஏனென்றால் அவை ஒரே நேரத்தில் முன்னேறாமல் போகலாம் ஆனால் அவை பேரலல்லாக இல்லாத சில இடைவெளிகளில் அவை ஒவ்வொன்றாக செய்யப்படலாம் எனவே பேரலலிசத்தைக் கொண்டிருப்பது சாத்தியமாகும் பேரலல்லாகவும் இல்லாமல் கன்கரன்சியைப் பெறலாம் மல்டிகோர் நிரலாக்கத்தில் ஆதரிக்கப்படும் பேரலலிசத்தைக் காண முயற்சித்தால் டேட்டா பேரலலிசம் கிடைத்துள்ளது மேலும் பணி பேரலலிசத்தைக் கொண்டிருக்கலாம் டேட்டா பேரலலிசம் ஒரே டேட்டாவின் துணைக்குழுக்களை பல கோர்களில் விநியோகிக்கிறது மேலும் ஒவ்வொன்றிலும் ஒரே செயல்பாட்டைக் கொண்டுள்ளது பல கோர்களுக்கு விநியோகிக்கும் முழு டேட்டாத் தொகுப்பும் ஒவ்வொரு மையமும் ஒரே செயல்பாட்டைச் செய்கின்றன எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு வரிசை உறுப்புக்கும் ஒரு எளிய செயல்பாட்டை பெருமாயின் அதை 2 ஆல் அதிகரிக்க விரும்புகிறேன் ஆகவே இந்த செயல்பாட்டில் i என்பது 1 முதல் 100 க்கு சமமாக வைத்திருக்க விரும்புகிறேன் i பிளஸ் 5 100 வெவ்வேறு கோர்களை சொல்லியிருந்தால் என்ன செய்ய முடியும் 1 க்கு ஒரு மையத்தையும் 2 க்கு மற்றொரு மையத்தையும் 3 க்கு மற்றொரு மையத்தையும் கொடுக்க முடியும் அதனால் அது போன்ற ஒவ்வொன்றிற்கும் ஒன்றை கொடுக்க முடியும் பின்னர் இந்த ஒவ்வொரு கோர்களையும் பிளஸ் கள் மூலம் அதிகரிக்கச் சொல்ல முடியும் எனவே அதுதான் டேட்டா நிலை பேரலலிசம் அறிவுறுத்தல் அனைத்து கோர்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அவை அனைத்தும் 5 ஆல் அதிகரிக்கும் செயல்பாடு ஒன்றுதான் ஆனால் அவை செயல்படும் டேட்டா அவை a1 a2 a3 முதல் 100 வரை டேட்டா பேரலலிசம் இல்லாமல் விநியோகிக்கப்படுகிறது அது ஒரே டேட்டாவின் துணைக்குழுக்களை பல கோர்களில் விநியோகிக்கவும் ஆனால் ஒவ்வொன்றிலும் ஒரே செயல்பாடு செய்யப்படுகிறது மறுபுறம் பணி நிலை பேரலலிசத்தைக் கொண்டிருக்கலாம் எனவே இது கோர்க்கள் முழுவதும் த்ரெட்களை விநியோகிக்கிறது மற்றும் ஒவ்வொரு த்ரெட்டும் தனித்துவமான செயல்பாட்டைச் செய்கிறது ஒரு மேட்ரிக்ஸைப் பெற்றுள்ளேன் அதைப் பற்றி பல செயல்பாடுகளைச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு மேட்ரிக்ஸ் A கிடைத்துள்ளது ஒரு இடமாற்றம் செய்ய வேண்டும் ஒரு வேலை என்பது மேட்ரிக்ஸை நிர்ணயிப்பவர் மற்றொரு வேலையை மேட்ரிக்ஸின் தலைகீழாகக் கண்டுபிடிப்பதைக் கண்டுபிடிப்பது ஒரே டேட்டாக்காக மூன்று வெவ்வேறு வேலைகளை செய்ய விரும்புகிறேன் எனவே அவை ஒவ்வொன்றையும் செய்வதற்கு மூன்று வெவ்வேறு த்ரெட்களை உருவாக்க முடியும் இங்கே டேட்டா ஒன்றுதான் ஆனால் பணி என்பது த்ரெட் ஒவ்வொரு மையமும் ஒன்றைச் செய்கின்றன ஒவ்வொரு த்ரெட்டும் சில தனித்துவமான செயல்பாட்டைச் செய்யும் கோர் முழுவதும் த்ரெட்களை விநியோகிக்கிறது இப்போது த்ரெட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது த்ரெடிங்கிற்கான கட்டடக்கலை ஆதரவும் அதிகரிக்கும் ஆதரிக்க வேண்டிய ஏராளமான த்ரெட்களைப் பெற்றிருந்தால் அடிப்படை வன்பொருள் இந்த த்ரெடிங்கை ஆதரிக்க வேண்டும் CPU களில் கோர்கள் மற்றும் வன்பொருள் த்ரெட்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக Oracle SPARC T4 ஒரு மையத்திற்கு 8 கோர்கள் மற்றும் 8 வன்பொருள் த்ரெட்களைப் பெற்றுள்ளது 8 கோர் கிடைத்துள்ளது அவை 8 வெவ்வேறு செயல்பாடுகளை பேரலல்லாகச் செய்ய முடியும் மேலும் 8 கோர்களையும் 8 வெவ்வேறு செயல்பாடுகளை ஒன்றாகச் செய்யலாம் எனவே இந்த வழியில் இந்த வன்பொருள் த்ரெட்கள் மற்றும் வன்பொருள் கோர்கள் கிடைத்துள்ளன இப்போது இந்த மல்டிகோர் நிரலாக்க மல்டி கோர் அல்லது மல்டிபிராசசர் சிஸ்டம்ஸ் இது புரோகிராமர்கள் மீது அழுத்தத்தை வைக்கிறது ஏனெனில் இப்போது அது சரியான நிரலை எழுதுவது மட்டுமல்ல இன்னும் தேவை என்னவென்றால் அடிப்படை த்ரெட்டிங் வசதியையோ அல்லது அங்குள்ள கட்டமைப்பு மட்ட ஆதரவையோ பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதை சுரண்ட வேண்டும் நடவடிக்கைகளை த்ரெட்களுக்கு இடையில் பிரிக்க முடியும் செயல்பாடுகளை கோர்களிடையே பிரிக்க முடியும் பின்னர் சமநிலை இருக்க வேண்டும் எனவே ஒரு பிரிவு செய்கிறேன் ஆனால் பிரிவு சமநிலையில் இல்லை இதன் விளைவாக அதிகபட்ச நேரம் எடுக்கும் த்ரெட் பயன்பாட்டு இயக்க நேரத்தை தீர்மானிக்கும் அது ஒரு இடையூறான விஷயமாக மாறும் ஒரு சமநிலை செய்ய வேண்டும் இப்போது டேட்டாவை எவ்வாறு பிரிப்பது டேட்டாவைப் பிரிப்பது மிகவும் எளிதானது அல்ல எடுத்துக்காட்டாக முன்பு 1 முதல் 100 வரை i பிளஸ் 5 க்கு சமம் என்று சொன்னேன் அவை பிளவுபடுவது மிகவும் எளிதானது ஆனால் அவ்வாறு நடந்தால் இந்த i கணக்கீடு வேறு சில கூறுகளை சார்ந்துள்ளது பின்னர் பொருத்தமான டேட்டா கூறுகளை ஒன்றாக எடுத்துக் கொள்ளுங்கள் மற்ற கோர்களில் கிடைக்கக்கூடிய டேட்டாவைத் தொந்தரவு செய்யாமல் தனிப்பட்ட கோர்களால் இந்த முடிவை எடுக்க முடியும் அது ஒரு சிக்கலாக மாறும் எனவே இந்த விஷயத்தில் டேட்டாவை எவ்வாறு பிரிக்கிறீர்கள் அதனால் அது ஒரு சிக்கலாக மாறும் மேட்ரிக்ஸ் பெருக்கத்திற்கு ஒரு பொதுவான உதாரணம் சொல்லலாம் I1 க்கு சமமான மூன்று உள்ளமைந்த சுழல்களைப் பெற்றுள்ளோம் J 1 to N க்கு சமம் C மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸில் x A மேட்ரிக்ஸ் பின்னர் i தொகை 0 க்கு சமமாகவும் பின்னர் K க்கு 1 முதல் N Cij 0 க்கு சமமாகவும் செய்ய வேண்டும் எனவே Cij Cij Aik Bkj அடிப்படையில் என்ன செய்கிறேன் என்றால் இது A மேட்ரிக்ஸ் மற்றும் இது B மேட்ரிக்ஸ் என்றால் இது பி மேட்ரிக்ஸ் ஆகும் இப்போது Cij உறுப்பை பெற இது A மேட்ரிக்ஸிலிருந்து ith வரிசையை எடுக்க வேண்டும் மேலும் B மேட்ரிக்ஸிலிருந்து Jth நெடுவரிசையை எடுக்க வேண்டும் பின்னர் உறுப்பு பெருக்கத்தால் உறுப்பு செய்ய வேண்டும் முதல் உறுப்பு பெருக்கப்படும் இரண்டாவது உறுப்பு மூலம் இரண்டாவது உறுப்பு பெருக்கப்படுகிறது எனவே அதைப் போல உறுப்பு பெருக்கத்தால் உறுப்பைச் செய்ய வேண்டும் ஒரு டேட்டா விநியோகம் செய்யும்படி கேட்கப்பட்டால் N சதுர எண்ணிக்கையிலான செயலிகளைக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட செயலிக்கு ஒரு வரிசையின் மேட்ரிக்ஸின் வரிசையையும் பெருக்கல் செய்வதற்கு J B மேட்ரிக்ஸின் ஒரு நெடுவரிசையையும் கொடுக்க வேண்டும் அது அவ்வாறு ஆகிறது இப்போது N சதுர எண்ணிக்கையிலான மையத்தை விடக் குறைவாக இருந்தால் இந்த விநியோகத்தை எவ்வாறு செய்வது எனவே இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த டேட்டா பிரித்தல் மிகவும் எளிதானது அல்ல டேட்டா சார்புநிலையும் இருக்கும் இறுதியாக சோதனை மற்றும் பிழைத்திருத்தம் கடினமாகிறது ஏனெனில் கணினியை சோதிக்க வேண்டும் தொடர்ச்சியான நிரல் சோதனை எளிதானது ஆனால் ஏதோ பேரலல்லாக நடக்கிறது பிறகு என்ன பிரச்சினை சில தவறான முடிவுகள் இருந்தால் அதற்கான காரணம் என்ன அதனால் பிழைதிருத்தம் செய்வது கடினம் ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் என்பதைக் குறிக்கும் பேரலலிசத்தை கொண்டிருக்கலாம் அதேசமயம் கன்கரன்சி ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை முன்னேற்றத்தை ஆதரிக்கிறது இது ஒரு குறியீட்டிற்கு ஒற்றை செயலியாக இருக்கலாம் அல்லது அந்த விஷயத்தில் செடியூலர் கன்கரன்சியை வழங்குவார் ஏனெனில் செடியூலர் ஒரு வேலையை சிறிது நேரம் வைப்பார் பின்னர் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது வேலையை சில நேரங்களில் செடியூலிங் மூலம் ஒத்துழைப்பு வழங்கப்படுகிறது அதேசமயம் பல செயலிகளைப் பெற்றிருந்தால் நிச்சயமாக அல்லது மல்டி கோர் சிஸ்டம் இருந்தால் இந்த கன்கரன்சி மற்றும் பேரலலிசம் கோர்களிடையே பணிகளை விநியோகித்தவுடன் தானாகவே உறுதிப்படுத்தப்படும் இந்த வழியில் இந்த மல்டிகோர் நிரலாக்கமானது ஒரு சவாலாகவும் இப்போது பல நிரலாக்க சூழல்களாகவும் மாறும் எனவே அவர்கள் இந்த மல்டிகோர் நிரலாக்கத்தை ஒரு சிறப்பு விஷயமாக ஆதரிக்கிறார்கள்